செயல்திறன் மற்றும் மின்னழுத்த ஒழுங்குமுறை விவாதிக்கப்பட்டது ஒரு மின்மாற்றியின் அதிகபட்ச செயல்திறனுக்கான நிபந்தனை பெறப்பட்டது இது விநியோக மின்மாற்றி மற்றும் சக்தி மின்மாற்றி ஆகியவற்றை வேறுபடுத்தி அறிய அனுமதித்துள்ளது மின்மாற்றி 100 சதவிகித சுமை நிலையில் அதிகபட்ச செயல்திறனைக் கொண்டுள்ளது தாமிர இழப்பு நிலையான இழப்புக்கு சமம் நிலையான இழப்பு 100 வாட்ஸ் என்று சொன்னால் அதே 100 வாட்கள் முழு சுமையின் கீழ் செப்பு இழப்பு நிலையில் இழப்பாக இருக்கும் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்ட மின்மாற்றியின் சிறப்பியல்பு அறியப்படுகிறது விநியோக மின்மாற்றி பொதுவாக பகல்நேரத்தின் அதிகபட்ச பகுதிக்கு நிலவும் சுமை எதுவாக இருந்தாலும் அதிகபட்ச செயல்திறனைக் கொண்டுள்ளது சுமை நிலைக்கு ஒத்த அதிகபட்ச செயல்திறனுடன் விநியோக மின்மாற்றி தேர்வு செய்யப்படுகிறது அதிக நேரம் இருக்கும் சுமைகளின் அளவும் எடுக்கப்படுகிறது ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் சிக்கல் பின்னர் விவாதிக்கப்படும் தானாக மின்மாற்றி என்பது அடுத்த தலைப்பு ஒரு ஆட்டோ மின்மாற்றி மற்றும் சாதாரண இரண்டு முறுக்கு மின்மாற்றி இடையே உள்ள வேறுபாடு விவாதிக்கப்படும் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் ஒரு ஒற்றை முறுக்கு மின்மாற்றி ஆகும் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் ஒரு ரியோஸ்டாட் போன்றது எனவே இது ஒரு சாத்தியமான வகுப்பிக்கு ஒத்ததாகும் எதிர்ப்பு இழப்பு இல்லை ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டவுன் மின்னழுத்தம் பணியாக இருக்கும் உள்ளீட்டு மின்னழுத்தத்திலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்கும் வெளியீட்டு மின்னழுத்தம் பெறப்பட வேண்டும் ஆட்டோ மின்மாற்றிக்கு 220 வி பயன்படுத்தப்படும் எனக்கு 230 ஆக ஒரு மின்னழுத்தம் தேவைப்படலாம் அல்லது வெளியீட்டில் 200 ஆக ஒரு மின்னழுத்தம் தேவைப்படலாம் மேலும் நான் வெளியீட்டைப் பெறப் போகும் உள்ளீட்டுக்கு மிக நெருக்கமாக இருப்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் இதன் மூலம் நான் சிறந்த மாற்றங்களைச் செய்ய முடியும் ஜாக்கி புள்ளியை நகர்த்துவதன் மூலம் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் ஒரு ஒற்றை முறுக்கு மின்மாற்றி ஆகும் 220 வி ஏசி ஒற்றை கட்டம் பயன்படுத்தப்படுகிறது எனக்கு 210 வி வேண்டும் முதன்மை பக்கத்தில் சில திருப்பங்களை மட்டுமே விட்டு விடுங்கள் முதல்நிலைப் பக்க ஒப்பிடுகையில் இரண்டாம் பக்க குறைவான திருப்பங்களை கொண்டிருக்கும் திருப்பங்களின் முழுமையான எண்ணிக்கை N1 மற்றும் N2 ஆகும் வெளியீடு 220 V க்கும் குறைவாக இருக்கும் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் ஒரு சாத்தியமான வகுப்பி போல செயல்படுகிறது N1 N2 1 க்கு நெருக்கமாக இருக்கும் ஆனால் ஒற்றை முறுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக 1 1 என்ற திருப்புமுனை விகிதங்களைக் கொண்ட இரண்டு முறுக்கு மின்மாற்றிகளைப் பயன்படுத்துங்கள் ஒரே ஒரு மின்மாற்றி மட்டுமே பயன்படுத்த முயற்சிக்கிறேன் முக்கிய நன்மை என்னவென்றால் பயன்படுத்தப்படும் தாமிரத்தின் அளவு கடுமையாகக் குறைக்கப்படுகிறது இரண்டு முறுக்குகளைப் பயன்படுத்தினால் நான் முறுக்கு இரண்டிலும் ஒரே அளவு தாமிரத்தை செலவிடுவேன் அதேசமயம் இங்கே ஒரு ஒற்றை முறுக்கு நான் பயன்படுத்துகிறேன் இரண்டு முறுக்கு மின்மாற்றி போன்ற தாமிரத்தின் இரு மடங்கு செலவு செய்யப்படவில்லை தாமிரத்தை சேமிப்பதே முக்கிய நன்மை முதன்மை முறுக்கு மற்றும் இரண்டாம் நிலை முறுக்கு ஆகியவற்றின் எதிர்ப்பு I2R இழப்புகளை விட இரண்டு மடங்கு தருகிறது இது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் போன்றது எனவே ஸ்டெப் அப் எளிதாக செய்யப்படுகிறது இது குறைந்த செப்பு பயன்பாட்டைக் கொண்டுள்ளது மற்றொரு விஷயம் குறைவான இழப்புகள் மாணவர் 642 பேராசிரியர் இது ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டவுன் ஆக இருக்கலாம் இங்கே வரை மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் ஸ்டெப் அப் மின்னழுத்தம் பெறப்படும் எனவே திருப்பங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து அது படிப்படியாக அல்லது கீழே இறங்கலாம் மின்னழுத்தம் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் உள்ளீட்டு பக்கத்தில் அதே எண்ணிக்கையிலான திருப்பங்கள் எடுக்கப்படுகின்றன இது இன்னும் அதிகமான திருப்பங்கள் அல்லது குறைந்த எண்ணிக்கையிலான திருப்பங்களாக இருக்கலாம் இரண்டு முறுக்கு மின்மாற்றிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மரின் முக்கிய தீமை ஐசோலேஷன் இல்லை முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக்கு இடையில் ஐசோலேஷன் இல்லை மின்சாரம் இரண்டும் இணைக்கப்பட்டுள்ளன முதன்மை பக்க மற்றும் இரண்டாம் பக்கத்திற்கு கிரேவ்வுண்ட் பொதுவானது ஒற்றை முறுக்குகள் நல்ல இண்டக்டன்ஸ் கொண்டுள்ளன மாணவர் 820 பேராசிரியர் நான் இங்கே இரண்டு வரிகளைக் காட்டுகிறேன் எனவே இது ஒரு ஒற்றை மையமாகும் இது ஒரு ஒற்றை முறுக்கு ஆகும் எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் கசிவு குறைவாக இருக்கும் கசிவு பற்றிய கேள்வி இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை போன்ற அதே முறுக்கு செயல்பாட்டைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் மாணவர் 852 பேராசிரியர் நீங்கள் அடிப்படையில் இது போன்ற ஒரு மையத்தை கொண்டிருக்க போகிறீர்கள் நாங்கள் ஒருபுறம் முதன்மை மற்றும் மறுபுறம் இரண்டாம் நிலை வீசப் போவதில்லை என்று சொன்னோம் அதற்கு பதிலாக நீங்கள் முழு விஷயத்தையும் மூடப் போகிறீர்கள் இவை இரண்டும் இணைக்கப் போகின்றன எனவே காந்த சுற்று மிகவும் முழுமையானது முழு காந்தப்புலக் கோடு மையத்தின் வழியாக இப்படி செல்கிறது மைய வகை கட்டுமானத்தில் இரு நீளங்களிலும் ஒரே முறுக்கு காயம் இருக்கப் போகிறேன் அவை தொடரில் இணைக்கப்படும் அவை தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன எல்லா திருப்பங்களிலும் உள்ள அனைத்து மின்னழுத்தங்களும் ஒன்றாகச் சேர்க்கின்றன எனவே மொத்த மின்னழுத்தம் ஒவ்வொரு திருப்பத்திலும் உள்ள அனைத்து மின்னழுத்தங்களின் கூடுதலாக இருக்கும் எனவே தனிமை என்பது ஆட்டோ டிரான்ஸ்பார்மரின் முக்கிய பிரச்சினையில் ஒன்றாகும் என்னிடம் இரண்டு முறுக்கு மின்மாற்றி உள்ளது இது 200200 ஆகும் நான் 220 வி கொண்ட இரண்டு முறுக்கு மின்மாற்றியை எடுத்துக்கொள்கிறேன் இது 220 வி ஆகும் இந்த இரண்டையும் நான் தொடரில் இணைத்து ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் போல 440 வி வெளியீட்டைக் கொடுக்க முடியும் நான் 220 வி மட்டுமே பயன்படுத்தலாம் ஆனால் தொடர் கூடுதலாக இரண்டு முறுக்குகளையும் நான் இணைக்க முடியும் பின்னர் நான் 440 V ஐ வெளியீடாகப் பெறுவேன் சில குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு இது தேவைப்படலாம் இப்போது இது போன்ற இரண்டு மின்மாற்றிகளுடன் இணைப்பது நல்லது எனவே இது 220 வி இது மற்றொரு 220 வி நான் இங்கே விநியோகத்தைப் பயன்படுத்துகிறேன் வெளியீட்டை இங்கே எடுத்துக்கொள்கிறேன் இதுதான் சமம் இப்போது நான் இதைச் சொன்னால் இது எனது தரைப்புள்ளி 440 வி ஆக இருக்கும் நான் மின்மாற்றியை வடிவமைக்கும்போது நான் அதிகபட்சம் 220 வி ஒன்றைப் பயன்படுத்தப் போவதில்லை என்று எதிர்பார்த்திருக்கலாம் இதைவிட உயர்ந்தது அதாவது நான் முதன்மை அல்லது இரண்டாம் நிலையைப் பார்த்தாலும் இவை இரண்டும் 220 V க்கு மட்டுமே மதிப்பிடப்பட்டிருக்கும் அல்லது அதிகபட்சமாக மின்னழுத்தத்தின் உச்சநிலை ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன நடக்கிறது என்பது இந்த கட்டத்தில் மின்னழுத்தம் 440 V இல் இருக்கும் எனவே நான் அதை அதிக நேரம் தொடர்ந்து பயன்படுத்தினால் காப்பு பேரானந்தம் முடியும் காலம் ஏனெனில் அது அந்த 440 இன் பாதிப்பை எதிர்கொள்கிறது அது தொடர்ச்சியான அடிப்படையில் எதிர்கொள்ளும் மின்னழுத்தமாகும் இதை நான் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மராகப் பயன்படுத்தப் போகிறேன் என்றால் இரண்டாம் நிலை முறுக்கு வடிவமைக்க வேண்டும் இரண்டாம் நிலை இன்சுலேஷனை 440 V ஐ தாங்கும் வகையில் நான் வடிவமைக்க வேண்டும் இது 220 V ஆக இருக்கும் உண்மையில் தொடரில் இணைக்கப்பட்டுள்ள முறுக்கு இன்சுலேஷனை நான் வலுப்படுத்தாவிட்டால் இது தரையில் இருந்து விலகி உள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே நான் தொடரில் இரண்டு முறுக்குகளை இணைக்கிறேன் மற்றும் முறுக்கு ஒன்று தரையில் இருந்து விலகி இருந்தால் இது நிச்சயமாக அதிக மின்னழுத்தங்களின் சுமைகளைத் தாங்கப் போகிறது

காப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் எனவே நான் எதிர்கொள்ளக்கூடிய இரண்டாவது சிக்கல் காப்பு முறிவு ஏற்படலாம் என்பதை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் ஆகவே இரண்டு முறுக்கு மின்மாற்றியை ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மராக இணைக்க முயற்சிக்கிறேன் என்றால் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் காப்பு முறிவு ஒரு சிக்கலாக இருக்க முடியும் மாணவர் 1333 பேராசிரியர் தானியங்கு மின்மாற்றி இணைப்பின் ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம் இந்த வகையான விஷயத்தில் நான் என்ன வகையான கே ஏ மதிப்பீட்டைப் பெறப் போகிறேன் என்ன வகையான செயல்திறன் மற்றும் என்ன வகையான இழப்புகளை நான் சந்திக்கப் போகிறேன் அதிக மதிப்புடைய டிரான்ஸ்பார்மர் 22KVA ஐ எடுத்துக்கொள்ளவும் 2200220V டிரான்ஸ்பார்மர் ஐ எடுத்துக்கொள்ளவும் இது இரண்டு வைண்டிங் டிரான்ஸ்பார்மர் இதை ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் ஆக எடுத்துக்கொள்ளவும் இதை இரண்டையும் கூட்டினால் 2200220 2420V கிடைக்கும் 2KV மெயின் இல் இருந்து எடுக்கப்பட்டது இரண்டு வைண்டிங் இக்கு பதிலாக ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் ஐ இணைத்துள்ளோம் வைண்டிங் இல் ஓவர் லோடிங் இல்லாமல் எவ்வாறு அதிகமான KVA கிடைக்கும் ஒவ்வொரு வைண்டிங்யிலும் எவ்வளவு கரண்ட் உள்ளது என்பதை படத்தில் சுட்டி காட்ட வேண்டும் எவ்வளவு கரண்ட் உள்ளது என்பதையும் காட்ட வேண்டும் அது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்ப்போம் kVA மதிப்பீட்டைப் பற்றிய கருத்தை தெளிவுபடுத்தும் ஒரு பக்கத்தில் 2200 V மற்றும் மறுபுறம் 220 V ஏ மதிப்பீட்டின்படி இது 10A மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கும் இது 100A மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கும் இது 10 A ஆக இருக்கும் நான் இங்கே ஒரு சுமையை இணைத்தால் சுமை மதிப்பு எதுவாக இருந்தாலும் இது 100A ஆக இருக்கும் இது N1 திருப்பங்களைக் கொண்டுள்ளது மற்றும் இது N2 திருப்பங்கள் 10 1 ஆகும் இது அடிப்படையில் கிர்ச்சோப்பின் தற்போதைய சட்டத்தைப் பின்பற்றும் எனவே எனக்கு 100 ஏ இருக்கும் இது மீண்டும் 100 ஏ கிர்ச்சோஃப் சட்டம் சுமைக்கு குறுக்கே வருவது 2 42 கே நான் காட்டிய அண்டர்கரண்ட் 100 A மொத்த KVA மதிப்பு 2 42x103x100 மொத்த KVA மதிப்பு 2 42x105 அவற்றில் இரண்டை தொடரில் இணைக்கவும் இது 2200 வி முறுக்கு மற்றும் அது 220 வி முறுக்கு நான் இங்கே 2200 வி பயன்படுத்துகிறேன் இது 2 2 கே வி மற்றும் இங்கு வருவது 2 42 கே நான் எந்த முறுக்கு ஓவர்லோட் முடியாது முறுக்கு எதையும் ஓவர்லோட் செய்ய வேண்டாம் 220 வி முறுக்கு அதிக சுமை இல்லாமல் 100A மின்னோட்டத்தை கொண்டு செல்ல முடியும் இது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய மதிப்பு ஏனென்றால் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை திருப்பத்தின் விகிதம் 110 ஆகிவிட்டது எனவே மின்னழுத்தம் இரண்டாம் பக்கத்தில் மிகப் பெரியதாகிவிட்டது ஏனெனில் நான் சேர்த்த முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மின்னழுத்தங்கள் நான் மின்னழுத்தத்தை சுருக்கமாகக் கூறியுள்ளேன் சுமை முழு விஷயத்தையும் பெறப்போகிறது என்று கருதுகிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இரண்டாம் நிலை சுமைகளை ஏற்றவில்லை எனவே இரண்டாம் நிலை மின்னோட்டத்தின் 100 A ஐ வழங்க முடியும் அதே மின்னோட்டம் ஆனால் மின்னழுத்தம் அசல் மின்னழுத்தமாக இருந்ததை விட 11 மடங்கு ஆகிவிட்டது மின்மாற்றி என்ன கொண்டு செல்ல வேண்டும் இப்போது இது 100 A ஆக இருந்தால் ஆனால் நான் விரும்பவில்லை 10 A க்கு அப்பால் கொண்டு செல்ல முதன்மையானது இது 10 A ஐ விட அதிகமாக கொண்டு செல்ல முடியாது எனவே இது 10 A ஐ சுமந்து செல்கிறது என்று சொல்லலாம் பார்ப்பதற்கு முயற்சிப்போம் எனவே இங்கே மொத்த மின்னோட்டம் 110 A ஆக இருக்கும் எனவே இது 110A ஆக இருக்கும் மூலத்திலிருந்து 10 A ஐ வழங்குவதை விட இப்போது நான் மூலத்திலிருந்து 110 A ஐப் பெறுவதை முடித்துவிட்டேன் ஏனென்றால் வெளியீடு kVA 2 42x105 என்று நான் கூறினால் அது எங்கிருந்தும் வெளியே வர முடியாது அது மூலத்திலிருந்து மட்டுமே வர வேண்டும் வேறு ஒன்றும் இல்லை எனவே வெளியீடு kVA மதிப்பீட்டைப் பெற்றேன் உள்ளீட்டு மின்னழுத்தம் எனக்குத் தெரியும் நான் வழங்க வேண்டிய உள்ளீட்டு kVA என்ன என்பதை நிச்சயமாகப் பெற முடியும் எனவே உள்ளீடு kVA மற்றும் வெளியீடு kVA ஆகியவை சமமாக இருக்க வேண்டும் வெளியீடு kVA நான் முதலில் வடிவமைத்தேன் எனவே உள்ளீடு kVA இதைப் போலவே இருக்க வேண்டும் உள்ளீட்டு மின்னோட்டம் என்பது வெளியீட்டு kVA என்பது உள்ளீட்டு மின்னழுத்தத்தால் வகுக்கப்படுகிறது ஏனெனில் வெளியீடு kVA க்கு சமமான உள்ளீட்டு kVA ஐ நான் கருதுகிறேன் எனவே வெளியீடு kVA 2 42x105 2200 ஆகும் இதை எனது வெளியீடு kVA ஆக விரும்புகிறேன் இது உள்ளீட்டு kVA க்கு சமம் எனவே இது எனக்கு 110 A ஐ நேரடியாக வழங்குகிறது முதன்மை முறுக்கு இன்னும் A ஐ மட்டுமே கையாளுகிறது எனவே இது 22 kVA x10A ஐ மட்டுமே கையாளுகிறது இதேபோல் இரண்டாம் நிலை முறுக்கு மீண்டும் 2 2kVAx100A 22 kVA ஐ மட்டுமே கையாளுகிறது எனவே தனித்தனியாக நீங்கள் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு முறுக்குகளைப் பார்த்தால் அவை இரண்டும் ஒவ்வொன்றும் 22 kVA ஐ மட்டுமே கையாளுகின்றன எனவே நாங்கள் அவற்றை ஓவர்லோட் செய்யவில்லை நாங்கள் kVA இல் அதிகரித்து வருகிறோம் ஏனென்றால் அவை ஒன்றாக கடுமையாக இணைக்கப்பட்டுள்ளன இது இப்போது ஒரு சாத்தியமான வகுப்பியாக செயல்படுகிறது எனவே நீங்கள் செய்திருப்பது அடிப்படையில் இரண்டு மின்னழுத்தங்களைச் சேர்த்தது எனவே அவற்றை நீங்கள் தொடரில் இணைத்துள்ளீர்கள் எனவே நடக்கும் மின்காந்த தூண்டலைப் பார்த்தால் அது இன்னும் 22 kVA க்கு மட்டுமே நிலுவையில் உள்ளது கடத்தும் இணைப்பு அடிப்படையில் ஒன்று மின்காந்த தூண்டல் இணைப்பு மற்றொன்று அல்லது காந்த இணைப்பு அவை அடிப்படையில் 220 வி ஐ உருவாக்கும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளன அது 2200 வி மேல் வைக்கப்பட்டுள்ளது எனவே 2200V 220V ஒன்றாக சுமைகளை வழங்குகிறது இது 100 A இல் 2420 V ஐ உங்களுக்கு வழங்குகிறது ஒரு தானியங்கி மின்மாற்றி விஷயத்தில் சாத்தியத்தை மிகப் பெரிய காரணி மூலம் பெருக்குகிறது இரண்டு முறுக்கு மின்மாற்றியில் பெரியதாக இருக்க எனக்கு முதன்மை முதல் இரண்டாம் நிலை திருப்ப விகிதம் உள்ளது ஆனால் நான் இந்த முறுக்கு 220 V ஐ மட்டுமே வடிவமைத்திருந்தால் அது 2 2 kV ஐ தாங்காது 4 KV க்கும் அதிகமானவற்றுக்கு உட்படுத்த முயற்சிக்கிறோம் என்பதால் எந்த நேரத்திலும் முற்றிலும் சிதைவு ஏற்படும் முறுக்கு மேல் பகுதி சிதைந்துவிடும் தானியங்கு மின்மாற்றி இணைப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் அதை இணைக்க முயற்சித்தால் மின்மாற்றி கெட்டுப்போகிறது இது 220 V க்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்டது கிரவுண்ட் இங்கே எங்கோ உள்ளது எனவே கிரவுண்டைப் பொறுத்தவரை நான் இங்கே 2 4 கே யான மின்னழுத்தத்தைப் பார்த்தால் நான் அதை 220 வி க்கு மட்டுமே வடிவமைப்பேன் ஆனால் இப்போது நான் 2 4 கே யைப் பயன்படுத்துகிறேன் எனவே நான் இன்சுலேஷனை வலுப்படுத்தாவிட்டால் அதைத் தாங்க முடியாது நான் இதைப் பயன்படுத்தினால் அது சிதைந்துவிடும் இப்போது ஆமாம் மாணவர் 2612 பேராசிரியர் முறுக்கு இரண்டு முனைகள் ஒரு பொருட்டல்ல அது எதிர்கொள்ளும் ஒட்டுமொத்த மன அழுத்தத்தையும் பார்க்க வேண்டும் சுற்றியுள்ள காற்றைப் பொறுத்தவரை இங்கு மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் அல்லது அது எதிர்கொள்ளும் எதுவாக இருந்தாலும் சரி சுற்றியுள்ள காற்று உள்ளது நீங்கள் இதைப் பற்றி எதுவும் செய்யப் போவதில்லை எனவே அவர்கள் அனைவரும் அடிப்படையில் தரை ஆற்றலில் வேலை செய்கிறார்கள் காப்பு இவ்வளவு பெரிய மின்னழுத்த அழுத்தத்தைத் தாங்க முடியாது மாணவர் 2704 பேராசிரியர் மூலத்திலிருந்து மாணவர் 2709 பேராசிரியர் நாம் பொதுவாக மின் கட்டத்தை ஒரு கடலாகப் பார்க்கிறோம் பவர் கிரிட் என்பது ஒரு கடல் நீங்கள் 1 மெகாவாட் அல்லது 2 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடலில் ஒரு துளி போடுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் சக்தி மூலத்தை பொதுவாக எல்லையற்ற பஸ் பஸ் பார் அல்லது சந்தி புள்ளி என்று அழைக்கவும் சந்தி புள்ளியில் இருந்து நீங்கள் பல சுமை இணைப்புகளைப் பெற்றிருக்கலாம் எனவே இதை எல்லையற்ற பஸ் என்று அழைக்கிறோம் ஏனெனில் அதன் திறன் எல்லையற்றது என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் 210 ஜிகாவாட் உடன் ஒப்பிடுக இது எங்கள் கட்டத்தின் ஒட்டுமொத்த தலைமுறை திறன் 1 மெகாவாட் ஒரு துளிக்கு குறைவாக உள்ளது எங்கள் ஆய்வகத்தைப் பொறுத்தவரை இது இல்லை நாங்கள் எங்கள் ஆய்வகத்தை வடிவமைக்கும்போது நமக்குத் தேவையான சாதாரண திறன் 30 A 50 A என்று கூறுகிறோம் எங்கள் மின் இயந்திரங்கள் ஆய்வகத்தில் உள்ளதைப் போன்ற 20 அட்டவணைகள் என்னிடம் இருந்தால் ஒவ்வொரு குறிப்பிட்ட அட்டவணைக்கும் 3 அல்லது 4 5 ஒரு பிளக் தேவை எனவே 20 30 ஏ எனவே 20x30 என்பது இந்த ஆய்வகத்தில் தேவைப்படும் மொத்த ஆம்பியர் இது எல்லையற்றது அல்ல எல்லையற்ற திறனைக் கொண்ட பவர் கட்டத்திலிருந்து வரும் பவர் கிரிட் பற்றி பொதுவாகப் பேசுகிறோம் எனவே உள்ளார்ந்த அனுமானம் 2 2 kV மூல 110 A ஐ வழங்க முடியும் நான் 110 A ஐ வரைய முயற்சித்தால் அது 10 A க்கு மட்டுமே மதிப்பிடப்படுகிறது எனவே நாம் பொதுவாக எல்லையற்ற பஸ் என்ற அனுமானத்துடன் செல்கிறோம் இப்போது இது 22 kVA ஆக இருந்தால் இந்த மின்மாற்றிக்கான இழப்புகள் 200 W ஆக இருக்கலாம் மற்றும் PCU 480 W ஆக இருக்கலாம் என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக நான் மீண்டும் தன்னிச்சையாக மீண்டும் அதே மதிப்புகளை எடுத்துக்கொள்கிறேன் ஒற்றுமை சக்தி காரணி சுமை நிபந்தனையின் கீழ் செயல்திறனை நிச்சயமாக நான் கணக்கிட முடியும் மதிப்பிடப்பட்ட kVA பின்னர் அது இரண்டு முறுக்கு மின்மாற்றியாக செயல்படுகிறது இது அடிப்படையில் 22000 22000 200 480 ஆக இருக்கும் இது இரண்டு முறுக்கு மின்மாற்றி இணைப்பிற்கு நான் பெறும் மொத்த செயல்திறன் ஆகும் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் இணைப்பு போன்றவற்றை நான் பார்க்கும்போது இழப்புகள் மாறாது முதன்மைக்கு 50 ஹெர்ட்ஸ் கொண்ட 2200 W ஐ நாங்கள் இன்னும் பயன்படுத்துகிறோம் எனவே நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கிறது மேலும் நான் இன்னும் இரண்டாம் நிலை இருந்து 100 A மின்னோட்டத்தை மட்டுமே வரைகிறேன் நான் முதன்மைக்கு 10A ஐ வழங்குகிறேன் எனவே செப்பு இழப்புகள் மாறாது ஆனால் வெளியீட்டு சக்தி ஒரு பெரிய காரணியால் பெருக்கப்படுகிறது இதன் காரணமாக நான் இப்போது செயல்திறனைக் கணக்கிட்டால் அது என்னவாக இருக்கும் என்பதைப் பார்க்கப் போகிறேன் இது எதுவாக இருந்தாலும் 2 42x105 2 42x105 200 480 வெளிப்படையாக செயல்திறன் ஒற்றுமை சக்தி காரணி மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆகவே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்கள் மிகக் குறைவான இழப்புகளைக் கொண்டிருக்கின்றன மிகச் சிறந்த செயல்திறன் கொண்டவை என்று நாங்கள் சொல்வதில் ஆச்சரியமில்லை ஆகவே நான் இன்சுலேஷனை போதுமான அளவிற்கு வலுப்படுத்தும்போது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்கள் நிச்சயமாக மிகவும் நல்லது மின்மாற்றி எரிக்கப்படும் என்று நான் செய்யவில்லை என்றால் அது மின்மாற்றி தாங்குவதற்கு உங்களுக்கு மிகவும் கடினமாக இருங்கள் இரு மின்னழுத்தங்களின் கூட்டுத்தொகை அது சாத்தியமில்லை எனவே ஆட்டோ மின்மாற்றிகள் சுருக்கமாக சொல்வது நல்லது குறிப்பாக மொத்த மின்னழுத்தத்தின் ஒரு சிறிய பகுதியால் மின்னழுத்தங்களை கட்டுப்படுத்த விரும்பும் போது நான் விண்ணப்பிக்கிறேன் ஆய்வக நிலைமைகளில் மின்மாற்றியில் சோதனை நடத்துவது திறந்த சுற்று சோதனை மற்றும் குறுகிய சுற்று சோதனை முன் இறுதியில் நீங்கள் எப்போதும் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மரை இணைக்கிறீர்கள் எனவே பொதுவாக திறந்த சுற்று சோதனை அல்லது குறுகிய சுற்று சோதனை நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பது தானாக மின்மாற்றி வைத்திருப்பதுதான் நீங்கள் இணைக்கப் போகிறீர்கள் ஒருவேளை ஒரு அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் ஒரு வாட்மீட்டர் பின்னர் இது சோதனையின் கீழ் மின்மாற்றிக்குச் செல்லும் இது திறந்த சுற்று சோதனை என்றால் நீங்கள் அதை திறந்து விடுவீர்கள் இது குறுகிய சுற்று சோதனை என்றால் நீங்கள் அடிப்படையில் இரண்டு முனையங்களை இணைக்கப் போகிறீர்கள் எனவே இது ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் அல்லது வேரியாக் இதற்கு வேரியாக் அல்லது ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் என்ற மற்றொரு பெயரும் உள்ளது தொழில்துறையில் மக்கள் எப்போதும் மங்கலான நிலை என்று கூறுகிறார்கள் ஏனெனில் மின்னழுத்தத்தைக் குறைக்கலாம் விளக்குகளின் தீவிரத்தை குறைக்கலாம் எனவே அவர்கள் மங்கலான ஸ்டேட் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறார்கள் நான் 220 வி ஒற்றை கட்டம் 50 ஹெர்ட்ஸ் ஏ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 எனவே ஆட்டோ டிரான்ஸ்பார்மர்களின் முக்கிய பயன்பாடுகள் மின்னழுத்த ஒழுங்குமுறை ஆகும் எனவே மின்னழுத்தத்தை ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு என்னால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் சில திருப்பங்களை கூடுதலாக இணைக்கலாம் மின்னழுத்தத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியும் இரண்டாவது விஷயம் இது ஆய்வகங்களில் சோதனை அல்லது சோதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது மூன்றாவது ஒன்று பொதுவாக மூன்று கட்ட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்கள் தூண்டல் மோட்டார்கள் தொடங்க மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன தூண்டல் மோட்டார்கள் பற்றி விவாதிக்கப் போகும்போது மறுபரிசீலனை செய்வோம் எனவே இவை மூன்று கட்ட தூண்டல் மோட்டார்கள் தொடங்குவதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இவை ஆட்டோ டிரான்ஸ்பார்மரின் சில பயன்பாடுகள் இதில் நீங்கள் கொஞ்சம் சுய ஆய்வு செய்ய விரும்புகிறேன் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் எவ்வளவு தாமிரம் சேமிக்கப்படும் என்பது ஒத்த மதிப்பீட்டின் இரண்டு முறுக்கு மின்மாற்றியுடன் ஒப்பிடும்போது ஒத்த மதிப்பீட்டின் இரண்டு முறுக்கு மின்மாற்றியுடன் ஒப்பிடும்போது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் எவ்வளவு செப்பு சேமிப்பு நிகழ்கிறது எனவே இரண்டு முறுக்குகளைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நான் ஒரு முறுக்கு பயன்படுத்தப் போகிறேன் இரண்டு நிகழ்வுகளிலும் ஒப்பிடத்தக்க மதிப்பீட்டைக் கொண்டிருக்கும்போது எவ்வளவு செப்பு சேமிப்பு நடக்கும் மாணவர் ஆட்டோட்ரான்ஸ்ஃபார்மர் முறுக்கு மின்னோட்டத்தின் திசையை எவ்வாறு தீர்மானிப்பது பேராசிரியர் கேள்வி என்னவென்றால் 10 ஏ இன் தற்போதைய திசையை எவ்வாறு கண்டுபிடிப்பது நாங்கள் கே ஏவை கணக்கிட்டோம் வெளியீட்டில் kVA ஐ நீங்கள் கணக்கிட்டதும் கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்திலிருந்து உள்ளீட்டு மின்னோட்டம் என்ன மின்னழுத்தத்திலிருந்து நீங்கள் என்ன வகையான மின்னோட்டத்தைப் பெற முடியும் எனவே நான் பெறுவது தற்போதைய 110 ஏ ஆகும் இது 110 ஏ என்றால் 100 ஏ இந்த திசையில் செல்கிறது என்றால் மிக தெளிவாக 10 ஏ கீழ்நோக்கி வர வேண்டும் நீங்கள் பொதுவாக திசையை தீர்மானிக்கிறீர்கள் இப்போது ஒரு சிக்கலைச் சரிசெய்ய முயற்சிப்பேன் எனவே எனது மதிப்பீட்டை எடுக்கிறேன் மாணவர் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை போதை அல்லது கழித்தல் தள்ளப்பட்ட மார்க் என்பதை எவ்வாறு அறியலாம் பேராசிரியர் 2200 V மின்னழுத்தங்களிலிருந்து 2420 V ஐப் பெற வேண்டும் என்பது சிக்கலில் மிகத் தெளிவாகக் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதைப் பாருங்கள் எனவே இது உங்களிடம் உள்ள தொடர் கூட்டல் இணைப்பு உங்களிடம் 2200 வி இருக்க முடியும் நான் 2000 வி அல்லது அதற்கும் குறைவாக மட்டுமே பெற விரும்புகிறேன் இது மைனஸ் என்று நான் சொன்னால் இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் எனவே அவை அனைத்தும் தொடர் கூடுதலாக உள்ளன இந்த நேரத்தில் நான் அதைப் பற்றி பேசுகிறேன் எனவே அவை தொடர் கூடுதலாக வருகின்றன நான் 2200 ஐ விட குறைவான மதிப்பை விரும்பினால் உண்மையில் இருக்க முடியும் இரண்டாவது முறுக்கு 200 V மதிப்பைக் கொண்டுள்ளது என்று சொல்லலாம் இந்த விஷயத்தில் 2200 V 200 V 2000 V எனவே நான் அதை ஒரு வழியில் இணைத்திருக்க முடியும் அது உண்மையில் பிளஸ் என்றால் இது கழித்தல் ஏனெனில் மின்மாற்றியின் துருவமுனைப்பு தெளிவாகக் குறிக்கப்பட்டிருக்கும் துருவமுனைப்பு சோதனைக்கு நம்மை விட்டுச்செல்லும் அடையாளத்தை நான் குறிக்க வேண்டும் துருவமுனைப்பு சோதனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே எனக்கு இது போன்ற ஒரு மின்மாற்றி உள்ளது என்று சொல்லட்டும் நான் இங்கே வி 1 ஐப் பயன்படுத்துகிறேன் வோல்ட்மீட்டரை இணைக்கும்போது நான் பயன்படுத்தும் மின்னழுத்தம் வி 1 எது என்பதை நான் அளவிடுவேன் மேலும் இங்கே ஒரு வோல்ட்மீட்டரை நேரடியாக இணைக்க முயற்சித்தால் நான் வி 2 ஐப் பெற்றிருப்பேன் இந்த இரண்டையும் நான் தொடரில் இணைக்கிறேன் நான் ஒன்றாக இணைத்த இரண்டு முனையங்கள் ஒட்டுமொத்த மின்னழுத்தத்தை V1 V2 ஆகப் பெற்றால் A மற்றும் B க்கு இடையில் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான மின்னழுத்தத்தை நான் அளவிடுகிறேன் அதாவது தொடர் கூடுதலாக அவற்றை இணைத்துள்ளேன் நான் V1 V2 அல்லது V2 V1 எது அதிகமாக இருந்தாலும் அவற்றை நான் தொடர் எதிர்ப்பில் இணைத்துள்ளேன் நான் இரண்டு சைனசாய்டுகளை இணைக்கிறேன் இரண்டு சைனாய்டுகள் சேர்க்கப்படலாம் அல்லது அவை எதிர்மாறாக இருக்கலாம் தொடர் கூட்டல் அல்லது தொடர் கழித்தல் மின்னழுத்தத்தைப் பொறுத்தது இது அநேகமாக A1 மற்றும் இதை B1 என்று அழைக்கிறேன் நான் A1 மற்றும் B1 ஐ ஒன்றாக இணைத்துள்ளேன் மின்னழுத்தத்தை V1 V2 ஆகப் பெறுகிறேன் A1 மற்றும் B1 ஆகியவை தொடர் கூடுதலாக இருப்பதை நான் அறிவேன் முந்தைய சிக்கலில் எனக்கு 2420 V தேவைப்பட்டால் நான் A1 மற்றும் B1 ஐ ஒன்றாக இணைத்திருக்க வேண்டும் அதற்கு பதிலாக எனக்கு 2420 வி கிடைக்கும் அதற்கு பதிலாக எனக்கு 2200 220 வேண்டுமானால் நான் ஏ 1 மற்றும் பி 1 ஐ ஒன்றாக இணைக்கக்கூடாது நான் A1 ஐ B உடன் இணைக்க வேண்டும் நான் A மற்றும் B1 முழுவதும் மின்னழுத்தத்தை எடுத்திருக்க வேண்டும் பின்னர் எனக்கு தொடர் எதிர்ப்பு உள்ளது இது எனக்கு 2200 220 தருகிறது எனவே நான் தானாக மின்மாற்றி இணைப்பு மூலம் வி 1 அல்லது வி 2 ஐ மட்டுமே பெற முடியும் அல்லது வி 1 வி 2 அல்லது வி 1 வி 2 ஐப் பெற முடியும் எனவே தானாக மின்மாற்றி இணைப்பு வைத்திருப்பதன் மூலம் நான் அனைத்தையும் பெற முடியும் மாணவர் இரண்டு காற்றாலை மின்மாற்றியை ஆட்டோ மின்மாற்றியாக இணைப்பது எப்படி பேராசிரியர் இரண்டு முறுக்கு மின்மாற்றி ஒரு ஆட்டோ மின்மாற்றியாக இணைக்கப்பட்டுள்ளது இது இரண்டு முறுக்கு மின்மாற்றி என்றால் எனக்கு நான்கு முனையங்கள் உள்ளன அதில் இரண்டு முனையங்கள் ஒன்றாக இணைக்க விரும்புகிறேன் இரண்டு முறுக்கு மின்மாற்றி ஆட்டோ மின்மாற்றியாக மாற்றப்படுகிறது நான் தொடர் சேர்த்தலை விரும்பினால் எந்த இரண்டு முனையங்களை நான் இணைக்க வேண்டும் எனவே இறுதியாக நான் இரண்டு டெர்மினல்களையும் ஒன்றாக இணைக்கும்போது எனக்கு இரண்டு டெர்மினல்கள் மட்டுமே வெளிவருகின்றன ஏ மற்றும் பி மட்டுமே வெளிவருகின்றன அல்லது இறுதியாக ஏ மற்றும் பி 1 வெளிவருகின்றன அதற்கு மேல் என்னிடம் இருக்காது ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் இது 2200 வி இது 220 வி ஆக இருக்கலாம் இதை 200 வி ஆக எடுத்துக்கொள்வேன் நான் ஏ 1 மற்றும் ஏ இடையேயான மின்னழுத்தத்தை அளவிடும்போது இது 2200 வி ஆகும் அதே நேரத்தில் வி 1 மற்றும் வி இடையே மின்னழுத்தம் ஒரே நேரத்தில் நான் இதை 220 வி ஆகப் பெறுகிறேன் இப்போது நான் இந்த A ஐ A1 உடன் இணைத்தால் நான் V1 மற்றும் V ஐ இணைக்கப் போகிறேன் ஆகவே நான் இங்கே மின்னழுத்தத்தை 200 V ஆகப் பயன்படுத்துகிறேன் ஒன்றாக 2400 வி இருக்கும் இது தொடர் கூடுதலாகும் இது V1 மற்றும் A1 ஐ நேரடியாகக் காண்பிப்பதால் இது சேர்க்கப்பட்டுள்ளது எனவே நான் அளவிடும்போது எனக்கு 2000 வி தேவைப்பட்டால் 2400 வி பெறுகிறேன் மாணவர் 4446 பேராசிரியர் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஆனால் பின்னர் எதிர்மறை அரை சுழற்சியின் போது நீங்கள் அதே விஷயத்தை மாற்றியமைப்பீர்கள் மாணவர் 4457 பேராசிரியர் பி என்பது வி 1 என்று அதிக ஆற்றலில் இருப்பதைக் காண்க எனவே இதை நான் பிளஸ் என்று அழைத்தால் இது கழித்தல் இதை நான் மைனஸ் என்றும் அழைக்க வேண்டும் இது பிளஸ் நான் பிளஸை மைனஸுடன் இணைத்தால் பிளஸ் உடன் மைனஸ் இருக்கப் போகிறேன் நான் அடிப்படையில் தொடர் சேர்த்தலைப் பெறப்போகிறேன் இது பிளஸ் மற்றும் இது கழித்தல் என நான் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைக்காவிட்டால் அவை சேர்க்கையாக இருக்காது இது பிளஸ் மற்றும் மைனஸ் ஆகும் எதிர் துருவமுனைப்புகள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அவை தொடர் கூடுதலாக இருக்கும் நான் ஒரே துருவமுனைப்புகளை ஒன்றாக இணைத்தால் அது தொடர் கழித்தல் ஆகும் உங்களிடம் இரண்டு பேட்டரி இருந்தால் என்னிடம் பிளஸ் மைனஸ் மற்றும் பிளஸ் மைனஸ் இருந்தால் இதை நான் இப்படி இணைத்தால் அது தொடர் கூடுதலாகும் டெர்மினல்களை வித்தியாசமாகக் குறித்தால் இது பிளஸ் என்றும் மைனஸ் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் நான் சொல்லியிருக்க வேண்டும் நான் அதை உணர்ந்தேன் இது அழிக்கப்பட வேண்டும் எனவே அது இங்கே இணைக்கப்பட்டுள்ளதை நான் காட்ட வேண்டும் நான் தொடர் கழித்தலை விரும்பினால் நான் அதை இங்கே B1 ஆக வைத்திருக்க வேண்டும் அது தொடர் எதிர்ப்பாக இருக்கலாம் எனவே தொடர் கூட்டல் மற்றும் தொடர் எதிர்ப்பு நான் தலைகீழாக வைத்திருக்கிறேன் மதிப்பீடு 2 2 kVA 2 2 kVA 220V 110V மின்மாற்றியாக எடுக்கப்படுகிறது திறந்த சுற்று சோதனை தரவு மற்றும் குறுகிய சுற்று சோதனை தரவு எடுக்கப்படுகின்றன எனவே நான் எடுத்த திறந்த சுற்று சோதனை தரவு 110 வி 0 8 ஏ மற்றும் 24 வாட்ஸ் ஆகும் ஷார்ட் சர்க்யூட் டேட்டாக்கள் 10 வி 10 ஏ மற்றும் 48 டபிள்யூ இது எல்வி பக்கத்தில் செய்யப்பட்டது இது எச் வி பக்கத்தில் செய்யப்பட்டது எனவே RC XM R1 R2 X1' X2'மதிப்புகளைக் கணக்கிடலாம் Req 2 R1 Req 2 R2 'என்றும் கருதுங்கள் இதேபோல் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக்கு தனித்தனியாக கணக்கிட முடியாது எனவே நாம் முறையே Req 2 R1 மற்றும் R2 'என கணக்கிடுகிறோம் R1 R2 ' 0 24Ω மதிப்புகளை எழுதுவேன் இது அநேகமாக HV பக்கத்திலிருந்து வந்திருக்கலாம் மேலும் X1 X2 ' 0 772 தோராயமாக வி பக்கத்திலிருந்து நான் ஆர் யை 509Ω ஆகப் பெறுகிறேன் இது எல்வி பக்கத்திலிருந்து எனவே சமமான சுற்று வரைவதற்கு நாங்கள் உங்களிடம் கேட்டால் எல்வி பக்கமாகவோ அல்லது எச் பக்கமாகவோ எல்லாவற்றையும் ஒரு பக்கத்திற்கு கொண்டு செல்வது நல்லது எக்ஸ்எம் 146Ω ஆக வெளிவருகிறது இது எல்வி பக்கத்திலிருந்தும் சமமான சுற்று வரையும்போது எல்லாவற்றையும் ஒரு பக்கத்திற்கு எல்வி பக்கமாக அல்லது எச் எக்ஸ்எம் 146 Ω ஆக வெளிவருகிறது இது எல்வி பக்கத்திலிருந்தும் அரை சுமை மற்றும் ஒற்றுமை சக்தி காரணி ஆகியவற்றில் செயல்திறனைக் கணக்கிடுங்கள் அரை சுமையில் செப்பு இழப்பு 48 W 12 2 ஆக இருக்கும் ஏனெனில் இது 1 2X x 2 x முழு சுமை பி யு ஆகும் எனவே இது அடிப்படையில் 12 டபிள்யூ ஆகும் சக்தி காரணி 1 என்றால் இது 2 2 கே ஏ பாதியாக பெருக்கப்படும் சக்தி காரணி 0 8 ஆக இருந்திருந்தால் அந்த 0 8 க்கு பதிலாக இந்த 1 ஐ நான் வைத்திருக்க வேண்டும் எனவே மீண்டும் வகுக்க வேண்டும் 1100 12 W என்பது தாமிர இழப்பு மற்றும் PIron இது ஏற்கனவே 24 வாட்களாக வழங்கப்பட்டுள்ளது எனவே இதுதான் PIron எனவே இது எனக்கு 50 சதவீத சுமை ஒற்றுமை சக்தி காரணி திறனைக் கொடுக்கும் 50 சதவீத சுமை 0 8 pf இல் 50 சதவிகிதம் சுமை 0 8 பி எஃப் பின்னடைவில் கட்டுப்பாடு உள்ளது எனவே இது சக்தி நடிகராக பின்தங்கியிருந்தால் நான் காஸ்  0 8 என்றும் பாவம்  தொடர்புடையது 0 6 ஆகவும் இருக்கும் இது 0 8 pf இருந்திருந்தால் sinΦL 0 6 ஆக இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டும் ஏனெனில் தற்போதைய திசை மின்னழுத்தத்திற்குக் கீழே இருக்காது அது முன்னணி என்றால் அது மின்னழுத்தத்திற்கு மேலே இருக்கும் எனவே அதற்கேற்ப பாவம் மற்றும் காஸ் நீங்கள் காஸ் இன்னும் நேர்மறையாக இருக்கப் போகிறீர்கள் மற்றொன்றுக்கு நீங்கள் பெற்றதற்கு பாவம் எதிர் அடையாளமாக இருக்கும் எனவே இதைப் பயன்படுத்தி மின்னோட்டம் மட்டுமே என்று நீங்கள் சொல்ல முடியும் இது எச் பக்க எனவே நான் 10 A ஐ IRATED பெறப் போகிறேன் எனவே 5 A ஐ அரை IRATED வைத்திருப்பேன் எனவே நான் எழுத முடியும் அது மின்னழுத்த வீழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் அதை மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தால் வகுக்க வேண்டும் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் 220 V ஆகும் நான் உயர் மின்னழுத்த பக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒழுங்குமுறையையும் கணக்கிட முடியும்